ஒரு பக் கன்வெர்ட்டர் இன் உள்ளீட்டு இம்பிடென்ஸ் மின்மறுப்பு பற்றி இப்போது விவாதிப்போம் மற்றும் ட்யூட்டி சைககிள் இன் கட்டுப்பாட்டால் பக் கன்வெர்ட்டர் இன் உள்ளீட்டு இம்பிடென்ஸ் மின்மறுப்பு எவ்வாறு கட்டுப்படுத்தப்படலாம் என்பதைப் பார்ப்போம் வி தொகுதியைக் கருத்தில் கொண்டு பி வி கலத்தின் இந்த பி வி தொகுதியை பக் கன்வெர்ட்டர் உடன் இன்டெர்ஃபேஸ் செய்வோம் எனவே பக் கன்வெர்ட்டர் இது போன்ற ஒரு பிஜேடி சுவிட்சைக் கொண்டுள்ளது இந்த பிஜேடியை ஒரு மாஸ்ஃபெட் மாஸ்ஃபெட் சுவிட்ச் மூலம் மாற்றலாம் அல்லது இதை ஐஜிபிடி சுவிட்சுடன் மாற்றலாம் இதைத் தொடர்ந்து இது போன்ற ஷண்டில் இணைக்கப்பட்ட டையோடு உள்ளது நம்மிடம் ஒரு இண்டெக்ட்டர் மற்றும் ஒரு மின்தேக்கி கெப்பாசிட்டர் உள்ளது எனவே இது ஒரு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் ஐ உருவாக்கும் இந்த பகுதி இப்போது லோட் R0 ஐ இணைக்கலாம் அது R0 லோட் V0 என்பது R0 ல் மின்னழுத்தம் மற்றும் R0 வழியாக பாயும் கரன்ட் I0 ஆக இருக்கும் எனவே சுட்டிக்காட்டப்பட்டபடி இந்த சின்னங்களை வைத்திருப்போம் இது சி எல் டி கியூ C L D Q கியூ என்பது சுவிட்ச் மற்றும் இங்கே நீங்கள் பேனல் ன் டெர்மினல் மின்னழுத்தம் வி டி மற்றும் பேனலின் டெர்மினல்களில் இருந்து வெளியேறும் கரன்ட் ஐ எனவே இது பி வி தொகுதியுடன் இணைக்கப்பட்ட பக் ரெகுலேட்டர் சர்க்யூட் பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல் பி வி பேனலின் முனையங்களில் ஒரு மின்தேக்கியை இணைப்பது உதவியாக இருந்தாலும் கட்டாயமில்லை ஆனால் இங்கே பக் கன்வெர்ட்டர் ல் ஒரு மின் தேக்கியை இங்கே இணைப்பது கட்டாயமாகும் அதை இணைப்பேன் ஏன் என்று பின்னர் விவாதிக்கலாம் இப்போதைக்கு சர்க்யூட்களின் செயல்பாட்டைப் புரிந்துகொண்டு உள்ளீட்டு வெளியீட்டு மின்னழுத்த உறவு உள்ளீட்டு வெளியீடு கரன்ட் உறவு மற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு ரெசிஸ்ட்டன்ஸ் உறவைக் கண்டறிய முயற்சிப்போம் வரைபடங்களின் தொகுப்பை வைத்திருப்போம் எனவே இங்கே ஒரு அச்சு x அச்சு நேரம் மற்றும் y அச்சு VL ஆகும் எல் என்பது இண்டெக்ட்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தமாகும் இது இண்டெக்ட்டரின் இந்த பகுதியில் பொதுவான புள்ளி மற்றும் இந்த பகுதியில் பாசிட்டிவ் எண்ட் கொண்டு இது அளவிடப்படுகிறது மேலும் கரன்ட் ஐ இண்டெக்டர் மின்னோட்டம் இவை முக்கியமான மாறிகள் மற்றும் அளவுருக்கள் அவற்றை பின்னர் நாம் பகுப்பாய்விற்குப் பயன்படுத்துவோம் நேர இடைவெளிகளைக் குறிப்போம் எனவே இது போன்ற நேர இடைவெளிகளைக் குறிப்பேன் இப்போது இந்த பகுதி Q இயங்கும் நேரம் மற்றும் பூஸ்ட் கன்வெர்ட்டர்க்கு செய்ததைப் போல இதை டி எஸ் என்று அழைப்பேன் இது 1 டி டி எஸ்TS ஒன்றாக சேர்த்தால் இந்த நேரம் டி எஸ் ஏனெனில் டி 1 d1 இப்போது இது இரண்டாவது டிஎஸ் நேரத்திற்கும் இதுபோன்று மீண்டும் நிகழும் இப்போது அலைவடிவங்களை வரைவதற்கு இதைப் பயன்படுத்தலாம் dTs இன் போது Q இயங்கும் TS இன் நேரத்தில் Q முடக்கப்பட்டுள்ளது எனவே அதைக் குறிப்போம் இது ஆன் டைம் இது ஆஃப் டைம் அடுத்த சுழற்சியில் மீண்டும் ஆன் டைம் ஆஃப் டைம் மற்றும் பல எனவே Q இயக்கத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் இந்த பாணியில் கரன்ட் ஓட்டம் நமக்கு இருக்கும் Q இயக்கத்தில் உள்ளது எனவே இந்த முனை இணைக்கப்பட்டுள்ளது இந்த முனை பொடென்சியல் இந்த முனை பொடென்சியல் க்கு சமம் எனவே இது வி டி இது நேர்மறைபாசிட்டிவ் டையோடு ரிவெர்ஸ் பயஸ் ல் இருக்கும் இது தேவையில்லை வெளியே உள்ளது Q இயக்கத்தில் உள்ளது எனவே இதுபோன்று இண்டெக்டர் வழியாக கரன்ட் பாய்கிறது அதன் ஒரு பகுதி மின்தேக்கியில் செல்கிறது மற்றொரு பகுதி I0 லோட் வழியாக சென்று மீண்டும் வருகிறது Q இயக்கத்தில் இருக்கும்போது இது சர்க்யூட் வழியாக பாயும் கரன்ட் ஆகும் எனவே Q இயக்கத்தில் இருக்கும்போது டி எஸ் பகுதியின் போது எனவே இந்த காலகட்டத்தில் வேவ்ஃபார்ம் அலைவடிவங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் முதலில் VL இண்டெக்ட்டரின் மின்னழுத்தம் இண்டெக்ட்டரின் இந்த முனை பொட்டென்சியல் VT இல் உள்ளது ஏனெனில் Q இயக்கத்தில் உள்ளது டையோடு முடக்கப்பட்டுள்ளது இதுவும் இதுவும் ஒரே பொட்டென்சியல் ல் இருக்கும் எனவே அது VT ஆக இருக்கும் இந்த ஆற்றல் வெளியீட்டோடு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது V0 இல் உள்ளது எனவே இண்டெக்டர் மின்னழுத்தம் VL VT V0 ஆக இருக்கும் எனவே இங்கே VT V0 ஆக இருக்கும் இண்டெக்டர் மூலம் மின்னோட்டம் இந்த பாணியில் பாய்கிறது இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போன்று இதை விட இது அதிக நேர்மறையானது என்று நான் சொன்னேன் மின்னோட்டம் நேரியல்லீனியர் முறையில் உயரும் VT V0 நிலையானது மற்றும் V L L dIL dt IL ஒரு இன்டெக்ரல் என்பதால் IL ஒரு சாய்வுடன்ஸ்லோப் உயர்கிறது L எனவே இது இப்படி இருக்கும் மேலும் இது போன்ற ஒரு அச்சை நான் சேர்ப்பேன் அதாவது டெர்மினல்முனைய மின்னோட்டம் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இது டெர்மினல் கரன்ட் ஐ டி மற்றும் இது இந்த கட்டத்தில் இண்டெக்டர் உடன் தொடர்ச்சியாக வருவதால் இண்டெக்டர் மின்னோட்டம் கியூ மின்னோட்டத்திற்கு சமம் ஐ டி போன்றது எனவே ஐ டி மற்றும் இண்டெக்டர் மின்னோட்டம் ஒரே மாதிரியாக இருக்கும் TS காலத்தில் Q முடக்கப்பட்டுள்ளது எனவே Q முடக்கப்பட்டிருக்கும் போது பி யின் முனையத்திலிருந்து வெளியேறும் மின்னோட்டம் இல்லை மற்றும் இண்டெக்ட்டரின் வழியாக மின்னோட்டத்தை நிறுத்த முடியாது அது தொடர வேண்டும் அதன் ஒரு பகுதி மின்தேக்கியில் செல்கிறது ஒரு பகுதி பொருத்தமான திசைகளுடன் லோட்க்குள் செல்கிறது பின்னர் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது டையோடு மூலம் இந்த பாணியில் ஃப்ரீவீல்ஸ் செய்கிறது இப்போது டையோடு இயக்கத்தில் இருக்கும் எனவே இந்த இயக்க முறைமையின் கீழ் வேவ்ஃபார்ம் அலைவடிவங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதைப் பார்ப்போம் இந்த செயல்பாட்டு முறையின் போது இண்டெக்ட்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V0 ஆகும் ஏனெனில் இந்த முனை க்ரௌன்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பொட்டென்சியல் 0 இந்த முனை V0 பொட்டென்சியல் உள்ளது எனவே 0 V0 ஆனது V0 எனவே இண்டெக்டர் எதிர்மறை மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் -V0 இது மீண்டும் எதிர்பார்க்கப்பட்டதே ஏனென்றால் நேர்மறை மின்னழுத்தம் மற்றும் எதிர்மறை மின்னழுத்தம் சுழற்சியில் சமப்படுத்தப்பட வேண்டும் அதாவது இண்டெக்ட்டரின் குறுக்கே ஆவரேஜ்சராசரி மின்னழுத்தம் நிலையான நிலையில் 0 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இண்டெக்ட்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V0ஆகையால் இண்டெக்டர் மின்னோட்டம் இப்போது V0 L இன் எதிர்மறை ஸ்லோப் உடன் சாய்வுடன் கீழே விழுகிறது ஏனெனில் VL LdIL dt dIL dt ஸ்லோப் சாய்வு V0 L என்ற சரியும் ஸ்லோப் ஐக் கொண்டிருக்கும் எனவே இது இந்த சைக்கிள் க்கான இண்டெக்டர் மின்னோட்டமாக இருக்கும் ஐ டி Q ஆஃப் ஆக இருப்பதால் பி வி பேனலின் முனையத்திலிருந்து கரன்ட் மின்னோட்டம் இல்லை எனவே இது 0 ஆக உள்ளது எனவே இது சுழற்சியை மீண்டும் செய்கிறது எனவே மின்னழுத்தம் சுழற்சிமுறையில் மீண்டும் மீண்டும் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இண்டெக்டர் மின்னோட்டமும் பி வி பேனலின் முனைய மின்னோட்டமும் இப்படி இருக்கும் இப்போது நீங்கள் இண்டெக்டர் மின்னோட்டத்தின் ஆவரேஜ்சராசரியை எடுத்துக் கொண்டால் இண்டெக்டர் மின்னோட்டத்தின் ஆவரேஜ்சராசரி இண்டெக்டர் மின்னோட்டத்தின் DC ஈக்யுவெலன்ட் R0 வழியாக பாய்கிறது இது ப்யூர் DC V0 R0 அது I0 க் கு சமமாக இருக்கும் ஐப் பொருத்து ஆவரேஜ்சராசரி 0 ஆக இருக்கும் ரிப்பிள்சிற்றலை பகுதி மின்தேக்கியின் வழியாக பாயும் ஏனெனில் மின்தேக்கியில் 0 ஆவரேஜ்சராசரி இருக்க வேண்டும் எனவே ஏசி பகுதி 0 ஆவரேஜ்சராசரியைக் கொண்ட சிற்றலை பகுதி கெப்பாசிட்டன்ஸ் வழியாகவும் டிசி பகுதி R0 வழியாகவும் பாய்கிறது எனவே இந்த மதிப்பு மின்னோட்டம் R0 வழியாக பாய்கிறது டெர்மினல் மின்னோட்டமான ஐடியின் வேவ்ஃபார்ம் ல் அலைவடிவத்தில் I0 டெர்மினல் மின்னோட்டம் தொடர்ச்சியாக இல்லை என்பதைக் கவனியுங்கள் அது மாறி மாறி உடைந்து காணப்பபடுகிறது எனவே அது மாறி மாறி உடைந்து காணப்பபடுகிறது ஐடி பாயும் போது பவர் சில வரையறுக்கப்பட்ட மதிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் ஐடி 0 ஆக இருக்கும்போது ஐடி 0 என்றால் அதாவது பேனலில் இருந்து எடுக்கப்படும் பவர் 0 ஆகும் அதாவது நீங்கள் பேனலை பயனற்றதாக வைத்துஇருக்கிறீர்கள் பேனல் உச்ச சக்தியை வழங்குவதற்கு ஐ டி தொடர்ந்து பாய வேண்டும் எனவே இப்போது இங்கு தொடர்ச்சியான ஐ க்கு சமமான மதிப்பு என்ன இது இதன் ஆவரேஜ்சராசரி மதிப்பாக இருக்கும் எனவே ஐடியின் ஆவரேஜ்சராசரி மதிப்பைக் கூறுவோம் ஐடி ஆவரேஜ் என்று குறிக்கலாம் அது டிசி மதிப்பு அல்லது இந்த சுவிட்ச் செய்யப்பட்ட கரன்ட் அலைவடிவத்தின் ஆவரேஜ் மதிப்பு மற்றும் இந்த ஆவரேஜ்சராசரி மதிப்பு இந்த ஆவரேஜ் ஐடி இது ஐ0 X d க்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த ஆவரேஜ் மதிப்பு எப்போதும் தொடர்ச்சியாக இங்கு பாய வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் பி வி பேனலில் இருந்து அதிகபட்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய வகையில் செயல்படும் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கிற்கான பக் கன்வெர்ட்டர் செயல்பாட்டை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு பி வி தொகுதியிலிருந்து வெளியேறும் முனையடெர்மினல் மின்னோட்டம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இதனால் ஒவ்வொரு நேரத்திலும் உச்ச சக்தி புள்ளியைக் கண்காணிக்க முடியும் எனவே டெர்மினல்கள் மூலம் பி வி தொகுதியிலிருந்து பாயும் ஐடி ஆவரேஜ் தொடர்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் நாம் அதை எப்படி செய்வது எனவே இங்கே சில மாற்றங்களைச் செய்வேன் இதை எடுத்துவிட்டு இங்கே நான் ஒரு மின்தேக்கியை வைப்பேன் எனவே இங்கே ஒரு மின்தேக்கியை சி வைப்பேன் இங்கு பாயும் மின்னோட்டத்தை ஐ டி என்று பெயரிடுவேன் இது முதலில் ஐ டி என்பதால் மின்தேக்கி இல்லாதபோது கியூவுக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது இந்த மின்னோட்டத்தை ஐ டி ஆவரேஜ் என்று மறுபெயரிடுவேன் நான் இங்கே மற்றொரு அலைவடிவப் பகுதியை வரையப் போகிறேன் சி டி மூலம் செல்லும் கரன்ட் என அழைப்பேன் இப்போது மின்தேக்கி வழியாக மின்னோட்டம் 0 ஆவரேஜ்சராசரியைக் கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்க இண்டெக்ட்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் நிலையான நிலையில் 0 ஆவரேஜ்சராசரி மின்னழுத்தமாக இருப்பதைப் போல எனவே நிலையான நிலையில் கெப்பாசிட்டன்ஸ் வழியாக மின்னோட்டம் 0 ஆக இருக்கும் இப்போது ஐடி அலைவடிவம் இது போன்றது நிழலிட்டு காட்டப்பட்டுள்ளது நீல நிறத்தில் ஐடி ஆவரேஜ்சராசரி இங்கே குறிக்கப்படுவது ஐடி ஆவரேஜ்சராசரி தொடர்ச்சியான டி சி இருக்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் ஐடி ஆவரேஜ்சராசரி தொடர்ச்சியான டி ஆகப் பாய்கிறது என்றால் உண்மையில் ஐ யிலிருந்து எந்த மின்னோட்டமும் கோரப்படுவதில்லை ஏனெனில் Q ஆஃப் நிலையில் உள்ளதுமுடக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நேரத்தில் என்ன நடக்கும் ஆற்றலின் இந்த பகுதியை கெப்பாசிட்டன்சஸ் ல் கொட்ட வேண்டும் எனவே அதுதான் நடக்கிறது ஆற்றலின் ஒரு பகுதி மின்தேக்கி உள் செல்கிறது இந்த பகுதியின் போது ஐடி ஆவரேஜ் பி வி பேனலில் இருந்து வெளிவருகிறது மற்றும் அதிகப்படியான பகுதி கெப்பாசிட்டன்ஸ் லிருந்து வருகிறது எனவே நாம் இவ்வாறு கெப்பாசிட்டன்ஸ் மின்னோட்டம் எடுக்கலாம் எனவே இந்த பகுதி இது ஐடி ஆவரேஜ்க்கு மேலே அதிகப்படியான பகுதியாகும் கெப்பாசிட்டன்ஸ் எனவே கியூ இயங்கும் போது கியூ இயங்கும் நேரத்தில் ஐடி ஆவரேஜ்சராசரி இந்த வரி நீலக்கோடு வரை பங்களிக்கிறது மற்றும் அதற்கு மேல் மின்தேக்கியில் சேமிக்கப்பட்ட சார்ஜ் இதற்கு பங்களிக்கிறது எனவே இவை இரண்டும் உங்களுக்கு ஐ யைக் கொடுக்க வேண்டும் TS காலகட்டத்தில் ஐ டி ஆவரேஜ் பேனலுக்கு வெளியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் Q முடக்கப்பட்டுள்ளதால் அது முழுக்க முழுக்க கெப்பாசிடன்ஸ் சி ஐ சார்ஜ் செய்யும் எனவே இது சி க்குள் பாய்கிறது நிச்சயமாக இந்த பகுதி அந்த பகுதியை சமப்படுத்த வேண்டும் அது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது எனவே இந்த பகுதி ஐடி ஆவரேஜ் கோட்டிற்கு மேலே உள்ள பகுதி மற்றும் இந்த பகுதி ஐடி ஆவரேஜ்சராசரி கோட்டிற்கு கீழே உள்ள பகுதியாக உள்ளது எனவே நீங்கள் ஐடி ஆவரேஜ் லைன்ஐ 0 லைன் ஆக எடுத்துக் கொண்டால் மேலேயும் கீழேயும் உள்ள அலை வடிவம் சி டி வழியாக பாயும் மின்னோட்டமாக இருக்கிறது அது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் மீண்டும் நிகழ்கிறது இந்த உயரம் கீழே இந்த உயரத்திற்கு சமமாக இருக்கும் அது ஐடி ஆவரேஜ் எனவே இந்த பாணியில் நீங்கள் மின்தேக்கியை இணைத்தால் ஐடி ஆவரேஜ்சராசரிக்கு சமமான ஒரு மின்னோட்டம் தொடர்ந்து பாய்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஐ பாயாத நிலையிலும் மற்றும் Q ஆஃப் நிலையிலும் ஒரு டிசி மின்னோட்டம் இங்கு பாய்கிறது இது எல்லா நேரங்களிலும் பி வி தொகுதியிலிருந்து உச்ச சக்தி எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் இது மின்தேக்கியில் கொட்டப்படுகிறது மற்றும் மின்தேக்கி ஆற்றல் இடையகமாக எனெர்ஜி பஃப்பர் செயல்படுகிறது எனவே பக் கன்வெர்ட்டர் விஷயத்தில் கெப்பாசிட்டன்ஸ் இந்த இடத்தில் வைப்பது மிகவும் முக்கியமானது பூஸ்ட் கன்வெர்ட்டர் விஷயத்தில் இந்த சிக்கல் ஏற்படவில்லை ஏனெனில் இண்டெக்டர் உள்ளீட்டில் இருந்தது மற்றும் இண்டெக்டர் வழியாக ஒரு தொடர்ச்சியான மின்னோட்டம் பாய்ந்தது இருப்பினும் பி வி தொகுதியின் முனையங்களின் கெப்பாசிட்டன்ஸ் ஐ வைக்க முடியும் அது ரிப்பில் சிற்றலைஐ மேம்படுத்தும் மேலும் அது உள்ளீட்டு மின்னழுத்தத்தை மிகவும் நிலையானதாக மாற்றும் மற்றும் அது சீரான மின்னழுத்தத்தை உறுதிப்படுத்தும் இருப்பினும் பூஸ்ட் கன்வெர்ட்டர்க்கு இது கட்டாயமில்லை ஆனால் பக் கன்வெர்ட்டர்க்கு கெப்பாசிட்டன்ஸ் வைப்பது கட்டாயமாகும்இது கட்டாயமாகும் CT ன் குறுக்கே மின்னழுத்தத்தை VT எனக் குறிக்கிறேன் இது டெர்மினல் மின்னழுத்தம் மற்றும் பி வி பேனல் பக்கத்திலிருந்து உள்ளீட்டு இம்பிடென்ஸ் ஐ மின்மறுப்பை கண்டுபிடிப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் எனவே இங்கிருந்து பி வி பேனலில் இருந்து பார்ப்பது ரெசிஸ்ட்டன்ஸ் ஆர்டி ஆக இருக்கும் மேலும் ஆர்டி மற்றும் ஆர்0 ரெசிஸ்ட்டன்ஸ்களுக்கு இடையிலான உறவைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே முதலில் உள்ளீட்டு மின்னழுத்த வெளியீட்டு மின்னழுத்த உறவைக் கண்டுபிடிப்போம் எனவே நிலையான நிலையில் இண்டெக்டர் ஆவரேஜ்சராசரிமின்னழுத்தத்தை பூஜ்ஜியமாக ஒவ்வொரு சுழற்சிக்கும் எடுத்துக்கொள்வதன் மூலம் இது வழங்கப்படுகிறது எனவே வேவ்ஃபார்ம் லிருந்து அலைவடிவம் நமக்குத் தெரியும் VT V0 x dTS இந்த பகுதியிலிருந்து V0x TS ஐ கழித்தால் கிடைக்கும் இந்த பகுதியாக இருக்கும் எனவே நாம் அதை கீழே வைப்போம் ஏனெனில் இந்த பகுதி இந்த பகுதியை சமப்படுத்த வேண்டும் எனவே X dTS V0xTS 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று கூறலாம் இது V0 VT x d இதை சமன்பாடு 1 என்று குறிக்கவும் கரன்ட் உறவு மற்றும் இந்த அலைவடிவத்திலிருந்து ஐடி ஆவரேஜ்சராசரி I0 x d என்பதை நாம் கண்டறிந்தோம் ஐடி ஆவரேஜ்சராசரியைக் கொடுக்கும் It I0 x d மற்றும் I0 It d என்று எழுதலாம் இதை நாங்கள் சமன்பாடு 2 என்று பெயரிடுவோம் நாங்கள் ரெசிஸ்ட்டன்ஸ் உறவை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக உள்ளோம் உள்ளீட்டு வெளியீட்டு ரெசிஸ்ட்டன்ஸ் உறவு எனவே 12 உங்களுக்கு R0 ஐ வழங்கும் V0 I0 அதாவது R0 VT d It avgd VT d dI t avg VT It avg d2 Rt d2 மேலும் Rt R0 d2 VT IT average என்பது டெர்மினல் வோல்டேஜ் டெர்மினலில் தொடர்சியாக செல்லும் சராசரி மின்னோட்டம் அதுதான் இன்புட் இம்பிடென்ஸ் RT எனவே Ro Rt எனவே நீங்கள் எழுதலாம் RT என்பது R0 d2 க்கு சமம் எனவே இது பக் கன்வெர்ட்டரில் நாம் தேடும் R0 மற்றும் RT க்கு இடையிலான முக்கியமான உறவு எனவே ஆர்டி என்பது R0 மற்றும் d இன் செயல்பாடாகும் இது பக் கன்வெர்ட்டர்க்கான கட்டுப்பாட்டு உள்ளீடாகும் எனவே இந்த Q இன் ஆன் ஆஃப் டூட்டி சைக்கிள் ஐக் கட்டுப்படுத்துவதன் மூலம் d ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடாக வருகிறது வி பேனலின் IV குணாதிசயத்தில் பக் கன்வெர்ட்டர்யின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவின் விளைவை இப்போது புரிந்துகொள்வோம் எனவே நான் வி யை எக்ஸ் அச்சில் பக் கன்வெர்ட்டர் வழக்கில் ஒய் அச்சில் ஐடி ஆவரேஜ்சராசரி வைப்பேன் பக் கன்வெர்ட்டர் ல் ஐடி ஆவரேஜ் எடுக்க வேண்டும் பி வி பேனலில் இருந்து வெளியேறும் சமமான தொடர்ச்சியான மின்னோட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் எனவே ஒரு மாதிரி IV வளைவு மற்றும் ஒரு பி வி வளைவு பவர் மற்றும் மின்னழுத்த வளைவு ஆகியவற்றை வரைகிறேன் இது போன்ற ஒரு லோட் லைன்யை எடுத்துக்கொள்வேன் இது 1 RT வெளிப்படையாக இந்த ஆர்டி பீக் பவர் தரும் ஒரு இயக்க புள்ளியில் இருக்கும்படி சரிசெய்யப்படுகிறது இந்த இயக்க புள்ளியில் அல்லது இந்த லோட் லைன் இல் பி வி பேனல் செயல்பட விரும்புகிறோம் எனவே பக் கன்வெர்ட்டர்க்கு RT என்பது R0 d2 க்கு சமம் d என்பது கட்டுப்பாட்டு உள்ளீடு R0 என்பது வெளியீட்டு ரெசிஸ்ட்டன்ஸ் அல்லது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத லோட் ரெசிஸ்ட்டன்ஸ் எனவே d 0 ஆக்கப்பட்டால் R0 எதுவாக இருந்தாலும் RT இன் மதிப்பு எல்லையற்றதாக இன்ஃபைனைட் ஆகிவிடும் அதாவது ஓப்பன் சர்க்யூட் போலாகிவிடும் எனவே லோட் லைன் x அச்சுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் எனவே நாம் அதை வரைந்தால் இந்த லோட் லைன் d 0 இல் RT ஆகும் அதேபோல் நாம் d 1 ஆக எடுத்தால் RT R0 எனவே இது d 1 இல் 1 R0 சாய்வுடன் ஒரு லோட் லைன் ஐ ஏற்படுத்தும் எனவே பக் கன்வெர்ட்டர்க்கு இந்த குறிப்பிட்ட மண்டலம் பக் கன்வெர்ட்டர் இன் வரம்பாகும் இவை அனைத்தும் 0 முதல் 1 வரை மாறுபடும் d இன் வெவ்வேறு மதிப்புகள் கொண்ட அடையக்கூடிய புள்ளிகள் நீங்கள் 1 RT 0 முதல் 1 RT 1 R0 சாய்வுடன் வெவ்வேறு சாய்வுஸ்லோப் கொண்ட லோட் லைன் களைக் கொண்டிருக்கலாம் d 1 ஆக இருக்கும்போது RT R0 ஆக இருக்கும் இப்போது இங்கே இந்த விஷயத்தில் இந்த படத்தில் உச்ச சக்தியை விளைவிக்கும் இந்த வரி உச்ச சக்தி இயக்க புள்ளி பக் கன்வெர்ட்டர் இன் செயல்பாட்டு மண்டலத்தில் உள்ளது அதாவது பக் கன்வெர்ட்டர் இந்த புள்ளி இந்த உச்ச சக்தி இயக்க புள்ளியை அடையக்கூடியது இப்போது நான் தீவிர இயக்க புள்ளியை 1 R0 இல் குறித்தால் மற்றும் செங்குத்தாக கோடிட்டால் இவை பி வி பேனலில் இருந்து பல்வேறு இயக்க புள்ளிகளில் கிடைக்கக்கூடிய சக்திகள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் உச்ச சக்தி இயக்க புள்ளி வரம்பிற்குள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த படத்தில் பக் கன்வெர்ட்டர் ஒரு அர்த்தமுள்ள வடிவமைப்பு இருப்பினும் மீண்டும் பூஸ்ட் கன்வெர்ட்டர் போல நான் ஒரு கேள்வியை எழுப்பப் போகிறேன் மற்றொரு வி vs ஐடி ஆவரேஜ்சராசரி வரைபடத்தை வரைகிறேன் எனவே உங்களிடம் இந்த வழக்கமான IV மற்றும் பவர் வளைவு உள்ளது இது உச்ச சக்தி புள்ளிக்கான உகந்த லோட் லைன் ஆக இருக்க வேண்டும் மற்றும் d 0 உடன் தொடர்புடைய லோட் லைன் ஐ நான் இங்கே வைத்திருக்கிறேன் RT இன் மதிப்பு எல்லையற்றதாக இன்ஃபைனைட் ஆகிவிடும் அதாவது ஓப்பன் சர்க்யூட் போலாகிவிடும் எனக்கு மற்றொரு லோட் லைன் 1 R0 இருப்பதாகக் கூறலாம் எனவே இது மற்ற வரம்பாகும் இங்கே இருப்பதற்குப் பதிலாக இங்கே R0 இன் மதிப்பு இது போன்ற ஸ்லோப்களைத் தரும் எனவே இதுதான் நீங்கள் d 1 இல் பெறுவீர்கள் எனவே பக் கன்வெர்ட்டர்க்கு அனைத்து லோட் லைன்களும் இந்த இரண்டு வரம்புக்குட்பட்ட நிகழ்வுகளுக்குள் மட்டுமே வரும் இது அடையக்கூடிய இயக்க புள்ளிகளாகவும் தீவிர புள்ளியிலிருந்து நான் ஒரு செங்குத்தாக கோடிட்டால் பி வி தொகுதியிலிருந்து வெளியீடு செய்யப்படும் சக்திகள் இவை மட்டுமே என்பதை நாம் காணலாம் ஆனால் பீக் பவர் உச்ச சக்தி இயக்க புள்ளி வேறுஎங்கோ உள்ளது மற்றும் பீக் பவர் உச்ச சக்தி இங்கே விழுகிறது இது பக் கன்வெர்ட்டர் செயல்படும் மண்டலத்திற்கு வெளியே உள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் பக் கன்வெர்ட்டர் செயல்பாடு அர்த்தமற்றதாக இருக்கும் ட்யூட்டி சைக்கிள் கட்டுப்படுத்தும் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் பக் கன்வெர்ட்டர் உச்ச சக்தி இயக்க புள்ளியைக் கொடுக்கும் ஒரு லோட் லைன் ஐ வழங்காது எனவே கன்வெர்ட்டர்கள் பூஸ்ட் பக் அல்லது வேறு எந்த கன்வெர்ட்டர் என்பதை நீங்கள் வடிவமைக்கும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட கன்வெர்ட்டர் உண்மையில் அதிகபட்ச பவர் பாயிண்ட் செயல்பாட்டை வழங்க முடியுமா என்பதை அறிய லோட் லைன் பகுப்பாய்வு முதலில் செய்யப்பட வேண்டும் பக் கன்வெர்ட்டருக்கு இது போன்ற தீவிர 1 R0 ஸ்லோப் லைன் கொண்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒரு லோட் லைன் ஸ்லோப் அதில் உள்ள இயக்க புள்ளிகளின் வரம்பு பீக் பவர் பாயிண்ட் உச்ச சக்தி புள்ளி செயல்பாட்டிற்கான சாத்தியத்தை அனுமதிக்க வேண்டும் இதனால் பீக் பவர் பாயிண்ட் களில் பி வி பேனலில் இருந்து உச்ச சக்தியை எடுக்க முடியும் அதாவது பவர் பாயிண்ட் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் பக் கன்வெர்ட்டர் செயல்பாட்டு மண்டலத்தில் அடையக்கூடிய புள்ளியாக இருக்க வேண்டும்